உங்கள் அனைவரையும் பகுதி 3 அலகு 11 மிகவும் முக்கியமான மற்றும் பிரபலமான அணுகுமுறையான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை பாடத்திற்கு வரவேற்கிறேன் இதற்கு முந்தைய பாடத்தில் நேரடி அணுகுமுறை அறிவுறுத்தலுக்கான பரிவர்த்தனை மாதிரியை பற்றி புரிந்து கொண்டோம் இந்த பாடத்தில் நாம் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் கற்பித்தல் முறை பற்றி புரிந்து கொள்வோம் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை இந்த சொல் இந்நாட்களில் பரந்த புலன்களில் பயன்படுத்தப்படுகிறது சில நேரங்களில் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை விசாரணை அடிப்படையிலான அணுகுமுறைக்கும் இந்த வார்த்தையே உபயோகப்படுத்தப்படுகிறது

ஆனால் இந்தப் பாடத்தின் முடிவில் நாம் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையை சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறைவிசாரணை அடிப்படையிலான அணுகுமுறை அனுபவ அடிப்படையிலான அணுகுமுறையுடன் ஒப்பிடும்போது திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை மிகவும் தனித்துவமான அம்சங்கள் கொண்டிருப்பதைக் காண்போம் இந்த விதிமுறைகள் ஒத்ததாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் சில தனித்துவமான அம்சங்கள் உண்டு அது அந்த அணுகுமுறையை தனித்தன்மை வாய்ந்ததாக ஆக்குகிறது இந்தியாவில் கல்லூரிகளில் மிகவும் பொதுவான விஷயம் யாதெனில் திட்ட அடிப்படையிலான கற்றல் அணுகுமுறை மிகச்சிறிய அளவிலேயே அதாவது கேப்ட்ஸ்டோன் அளவிலேயே கடைசி வருட பொறியியல் படிப்பில் இருக்கிறது ஆனால் இது மட்டுமே திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையை அமைய செய்யாது பொதுவாக ஒத்துக் கொள்ளப் படுகிற விஷயம் யாதெனில் மாணவர்களின் இறுதி வருடத்தில் ஒரே ஒரு திட்ட அணுகுமுறை இருக்கின்ற கற்றல் முறையை திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை என்று கூற இயலாது ஆமாம் அந்த குறிப்பிட்ட செயல் திட்ட அடிப்படையிலானது ஆனால் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை இறுதி வருடத்தில் அல்லது செமஸ்டரில் மட்டுமல்லாது பட்டப்படிப்பு முழுவதும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்க வேண்டும் அதுவே மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் முறையை விளைவிக்கிறது இலக்கியத்தில் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை மிகவும் பொதுவானது திட்ட அடிப்படையான அணுகுமுறை PrBL அல்லது PBL என சுருக்கமாகவும் அழைக்கப்படுகிறது இந்த திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை அல்லது PBI கற்பித்தலின் அர்த்தம் என்னவென்றால் கற்றலில் 4 ஆண்டுகள் முழுவதும் இந்தத் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை முக்கியமான பங்கு வகித்து அதன் மூலமாக திட்ட அடிப்படையிலான கற்றல் நிகழ வேண்டும் செயல்படுத்தும் விதங்கள் கல்வி நிறுவனம் பொருத்து வேறுபடுகின்றன ஆனால் பொதுவான தத்துவம் என்னவென்றால் இந்த அணுகுமுறை கற்றல் முழுவதிலும் செயல்படுத்தப்பட வேண்டும் கடந்த சில ஆண்டுகள் மற்றும் இரண்டு தசாப்தங்கள் இந்த திட்ட அடிப்படையிலான அணுகுமுறைக்கான முக்கிய இயக்கிகள் தொழில்துறையின் அழுத்தம் உலகளவில் அங்கீகார கூட்டமைப்புகள் மற்றும் சமூகம் ஆகியவை பொறியியல் பட்டதாரிகள் தொழில்நுட்ப அறிவை மனப்பாடம் செய்வது மட்டும் அல்லாமல் செயல் விளக்கம் அளிக்கவும் அதிக திறன் கொண்டவர்களாக இருத்தல் வேண்டும் என்று எதிர்நோக்குகின்றனர் இவை பொறியியல் அறிவு சார்ந்த திறமைகள் இல்லை என்றாலும் அவை தொழில்முறை நடைமுறையுடன் தொடர்புடையவை இந்த நிகழ்ச்சியில் இத்தகைய எதிர்பார்ப்புகள் NBA குறிப்பிட்டுள்ள பாட விளைவுகளில் முக்கிய அங்கம் வகிக்கிறது இது நான் இப்போது கூறியதுபோல் இதுபோன்ற தொடர்பு குழு வேலை நெறிமுறைகள் மற்றும் வாழ்நாள் கற்றல் ஆகிய தொழில்முறை நடைமுறையின் அம்சங்களை உள்ளடக்கியது வேகமாக மாறும் இன்றைய தொழில்நுட்பத்தின் கோரிக்கைகள் என்னவென்றால் பொறியியல் பட்டதாரிகள் இந்த மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற வேண்டும் மற்றும் தொழில்துறை இந்த வகையான தொழில்முறை நடைமுறைதொடர்புடைய திறன்கள் மாணவர்களிடையே உருவாக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறது இதுபோன்ற POs பாரம்பரிய பொறியியல் படிப்புகளில் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் அவை விரிவுரை அடிப்படையிலானது மற்றும் சில இடங்களில் கூடுதலாக மிகவும் வரையறுக்கப்பட்ட ஆய்வக நடைமுறையையும் கொண்டுள்ளது இந்த அறிவுறுத்தலுக்கு வேறுபட்ட அணுகுமுறை தேவை மற்றும் இது பரந்த அளவில் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையின் புதுமையான கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது இறுதியாண்டு திட்டம் இதை நிவர்த்தி செய்யலாம் ஆனால் தொழில் அல்லது சமூகம் பொதுவாக எதிர்பார்க்கும் அளவிற்கு இந்தத் திறன்களை பெறவும் நிரூபிக்கவும் மாணவர்களுக்கு உதவுவதில் இந்த செயல்பாடு மட்டும் போதாது கண்டிப்பாக இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு உள்ள திட்ட அடிப்படையிலான கல்வி உதவி புரிகிறது ஆனால் அது மட்டும் போதாது ஆழ்ந்த கற்றலுக்கு கோட்பாடு மற்றும் செயல்பாடு ஆகியவற்றை மிக கவனமாக ஒருங்கிணைப்பது அவசியமென்று கல்வி ஆராய்ச்சிகள் எடுத்துரைக்கின்றன நிறைய இடங்களில் பாரம்பரிய ஆய்வக பயிற்சியும் போதுமானதாக இல்லை ஆமாம் இது தத்துவார்த்த கொள்கைகளை செயல்படுத்தி பார்ப்பதில் மாணவர்களுக்கு உதவுகிறது ஆனால் ஆய்வகங்கள் பெரும்பாலும் நடத்தப்படும் முறை இதன் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கும் அனுபவம் போதுமானதாக இல்லை என கண்டறியப்பட்டுள்ளது மற்றும் இன்றைய போட்டி கல்வி உலகில் கல்வி நிறுவனங்கள் ஒரு வித முத்திரையை குத்த வேண்டும் என விரும்புகின்றன எனவே அவர்கள் கற்பிப்பதில் நவீன புதுமையான நடைமுறைகளை பின்பற்றுகிறோம் என்று கூறி தங்கள் கவுரவத்தை மேம்படுத்த விரும்புகிறார்கள் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையின் முக்கிய அம்சங்கள் செயல்வழிக் கற்றல் நடைமுறையில் உள்ள பிரச்சினைகள் எதார்த்தமான தீர்வு வழிகாட்டியாக பயிற்றுவிப்பாளர்நம்பிக்கையான அறிவுரையாளர் வேலையின் இடைநிலை இயல்பு இணைந்து பணியாற்றுதல் மற்றும் குழு வேலை இன்னும் பல அம்சங்கள் உள்ளன ஆனால் இவைதான் PBI முக்கிய அம்சங்கள் மற்றும் இவைதான் அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை முதல் கொள்கை " செயல் வழிக்கற்றல்" செய்வது கற்றலுக்கு மையமானது என்ற கருத்து மிகவும் பழையது இது அமெரிக்க தத்துவ ஞானி உளவியலாளர் மற்றும் கல்வி சீர்திருத்தவாதி John Deweyயால் சென்ற நூற்றாண்டின் முற்பகுதியில் மிகவும் வலுவாக வாதிடப்பட்டது உபயோகி என்பது மெரில் முதல் கற்றல் கொள்கைகளில் ஒன்றாகும் நேரடி அறிவுறுத்தலின் பரிவர்த்தனை மாதிரியின் முக்கிய கட்டங்களில் ஒன்று பயிற்சி அதை முந்தைய பாடத்தில் நாம் விவாதித்தோம் "மாணவர்களால் செய்வது" என்பது அறிவுறுத்தலுக்கான எந்த ஒரு அணுகுமுறையிலும் முக்கிய அங்கமாக உள்ளது பிறகு எங்கே திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை வேறுபடுகிறது திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை எவ்வாறு வேறுபடுகிறது என்றால் அது ஒரு மைய பங்கை முக்கிய பங்கை செயல்வழிக் கற்றலின் மூலம் செய்கிறது மற்றும் 'செய்வதற்கான' நோக்கம் மிகவும் கணிசமான ஒன்றாக இருக்கிறது இது மாணவர்கள் வகுப்பறையில் அத்தியாய பயிற்சிகளின் முடிவை தீர்ப்பது அல்லது ஆய்வகத்தில் கற்றுக்கொள்வது ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது செய்வது மிகவும் விரிவான அளவில் உள்ளது எனவே செய்வதன் மூலம் கற்றலுக்கு வழங்கப்படும் மைய பங்கு மற்றும் இதைச் செய்வதன் மூலம் குறிக்கப்படும் நடவடிக்கைகளின் நோக்கம் ஆகியவை திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையின் தனித்துவமான அம்சங்கள் பொறியியல் திட்டத்தின் இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட் முறை மற்றும் ஆய்வக பணிகள் கற்றல் முழுவதும் நடைபெறுவது மிகவும் பொதுவானவை அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகு முறை பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது மற்றும் கற்றல் முழுவதும் திட்டப்பணிகளை அதாவது ப்ராஜெக்ட் ஒருங்கிணைக்கிறது கற்றல் முழுவதும் திட்ட பணிகளை நாம் உண்மையில் எந்த அளவிற்கு இணைக்க முடியும் இந்த சிக்கல்களைப் பற்றி இந்த யோசனைகளை செயல்படுத்த வரும்போது விவாதிப்போம் நாம் கொள்கை அளவில் அதைப் பார்ப்போம் கொள்கை கோட்பாட்டில் அறிவுறுத்தல்களுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை சில கோரிக்கைகளை செய்கிறது சூழ்நிலை தடைகள் கடுமையான திட்ட அடிப்படையிலான அணுகு முறையை விட்டுவிட்டு சற்று இலகுவான அணுகுமுறையை கடைபிடிக்க நம்மை கட்டாயப்படுத்த கூடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது பயனுள்ளதாகவே அமைகிறது நாம் மேலே இவ்விஷயத்தில் நோக்கும்போது என்ன தடைகள் மற்றும் சமரசங்கள் உள்ளது என்று பார்ப்போம் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் Praxis மைய நிலை செய்வது உண்மையான உலக பிரச்சினைகளை மையமாகக் கொண்டது இது திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையின் அடுத்த முக்கியமான அம்சமாகும் உண்மையான உலக சிக்கல்கள் மாணவர்களின் ஆர்வத்தையும் கவனத்தையும் ஈர்க்கின்றன இது Merrill பணி மையப்படுத்தப்பட்ட கொள்கைக்கு ஒத்திருக்கிறது சிக்கல்கள் கடினமாகவும் திறந்த முடிவு கொண்டவையாகவும் பல்வேறு தீர்வுகளை அனுமதிக்கக் கூடியதாகவும் உள்ளது இது மாணவர்களது சிக்கல் உருவாக்கும் திறனுக்கு உதவுவதாக உள்ளது பெரும்பாலான கற்றல் சூழல்களில் மாணவர்களுக்கு சிக்கல் உருவாக்கும் திறன் இல்லை என்பதைக் காணலாம் ஏனெனில் வழக்கமான கற்றல் முறைகளில் பயிற்றுவிப்பாளர் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட மிகவும் கட்டமைக்கப்பட்ட சிக்கலை வழங்குகிறார் 'இந்த முறையைப் பயன்படுத்தி பின்வரும் சிக்கலைத் தீர்க்கவும் ' அப்படித்தான் மாணவர்களுக்கு சிக்கல் கூறப்படுகிறது சிக்கல் அனைத்து கடுமையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது தெளிவற்ற தன்மை இல்லை திறந்தநிலை இல்லை சிக்கல் கூறப்பட்ட விதம் குறித்து தெளிவற்ற எதுவும் இல்லை மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் தீர்வு பற்றி தெளிவாக எதுவும் இல்லை எனவே சிக்கல் அறிக்கை மற்றும் எதிர்பார்க்கப்படும் தீர்வு அனைத்தும் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட திசைகளில் கண்டிப்பாக இருக்கும் அதேசமயம் நிஜ உலகில் இது அரிதாகவே நிகழ்கிறது எனவே தொழிற்துறையிலிருந்து வரக்கூடிய புகார்களில் ஒன்று நிஜ உலக சூழ்நிலையில் கொடுக்கப்பட்ட விளக்கத்திலிருந்து பொறியியல் சொற்களில் ஒரு சிக்கலை உருவாக்கத் தேவையான திறன்களில் மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை நிஜ உலக பிரச்சினையில் நிறைய தெளிவற்ற தன்மை தெளிவின்மை இருப்பதனால் பொறியியலாளர்களுக்கு முதலில் ஒரு சிக்கலை உருவாக்கும் திறன் தேவை எனவே திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் பொதுவாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் சிக்கல்கள் கடினமானதாகவும் மற்றும் திறந்த முடிவுகளை கொண்டதாகவும் இருந்தால் மாணவர்கள் சிக்கல் உருவாக்கும் திறன்களை பயிற்சி செய்ய வைக்கக்கூடும் திட்டத்தின் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய இந்த நிஜ உலக பிரச்சினைகளை யார் தேர்வு செய்ய வேண்டும் மீண்டும் சூழ்நிலையைப் பொருத்து பல வழிகள் இருக்கலாம் முதல் வழி மாற்று பயிற்றுவிப்பாளரின் மொத்த கட்டுப்பாட்டில் இதை கொண்டு வருவது எந்தத் துறையில் சிக்கலை கொடுப்பது மற்றும் அந்த துறையில் உள்ள சிக்கல்கள் பயிற்றுவிப்பாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவர் குழுக்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன உண்மையில் நீங்கள் இதை ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் என்று அழைக்கலாம் பயிற்றுவிப்பாளர் மொத்த கட்டுப்பாட்டில் இது வருகிறது சிக்கல் அதன் அறிக்கை அது நியமிக்கப்பட்ட குழு அவை அனைத்தும் பயிற்றுவிப்பாளரால் கட்டளையிடப்படுகின்றன இது வெளிப்படையாக மிகவும் திறமையானது மற்றும் செயல்படுத்த மிகவும் எளிமையானது ஆனால் அதற்கு அதன் வரம்புகள் உள்ளன ஆனால் இது ஒரு சாத்தியமான மாற்று இரண்டாவது மாற்று என்னவென்றால் பயிற்றுவிப்பாளரின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாணவர்களுக்கும் சில தேர்வுகள் செய்யக்கூடிய வழிமுறைகள் உள்ளன துறை மற்றும் துறையில் உள்ள சிக்கல்களின் பட்டியல் பயிற்றுவிப்பாளரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது மற்றும் மாணவர்கள் பட்டியலிலிருந்து ஏதாவது ஒரு சிக்கலை தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக பல மாணவர்கள் பல மாணவஅணிகள் ஒரே திட்டத்தையும் அந்த வகையான சிக்கலையும் விரும்பும்போது ஏற்படும் மோதல்களை நாம் தீர்க்க வேண்டும் ஆனால் அடிப்படையில் மாணவர்கள் சில தேர்வுகளை செய்யக்கூடிய வழிகளை இந்த முறையில் பெறுவார்கள் மூன்றாவது மாற்றீடு செயல்படுத்துவது கடினம் ஆனால் மாணவருக்கு அதிகபட்ச சுதந்திரத்தை அளிக்கிறது பயிற்றுவிப்பாளர் சிக்கல் தேர்ந்தெடுக்கப்படும் துறையை அல்லது களத்தை மட்டுமே குறிப்பிடுகிறார் மற்றும் மாணவர்கள் அந்தக் களத்தில் உள்ள சிக்கலைத் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த விஷயத்தில் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிக்கல் சரியான விதத்தில் இருப்பதை உறுதிப்படுத்த பயிற்றுவிப்பாளர் மிதமானவராக இருந்தால் கற்றல் அனுபவம் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் மாணவர்கள் இந்த முறையில் பிரச்சனையை தேர்ந்தெடுப்பதில் மாணவர்கள் அதிக அளவில் வாய்ப்பை பெறுகிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் தொழில் துறையுடன் இணைந்து துறை மாணவர்களுக்கான சிக்கல்களைத் தேர்ந்தெடுப்பதும் சாத்தியமாகும் ஒரு பொறியியல் துறையானது ஒரு தொழில் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழில்களுடன் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்தால் இது குறிப்பாக சாத்தியமாகும் இதன் மூலம் தொழில் துறையுடன் இணைந்து மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் துறை அல்லது டிபார்ட்மெண்ட் சிக்கல்களைத் தேர்ந்தெடுக்கிறது மாணவர்களுக்கு பட்டியலில் இருந்து ஒன்றைத் தேர்ந்தெடுப்பது அல்லது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிக்கல் ஒதுக்கப்படலாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சிக்கல் கடினமானதாகவும் திறந்த முடிவு கொண்டனவாகவும் இருத்தல் வேண்டும் இன்னொரு சாத்தியம் என்னவென்றால் நிறுவனம் அமைந்துள்ள இடத்தில் அங்குள்ள சமூகத்துடன் ஒரு ஈடுபாட்டைக் கொண்டிருக்கலாம் மேலும் சமூகத்துடன் அவர்கள் தொடர்பு கொள்ளும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அவர்களின் விரிவாக்க நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அவர்களுக்கு தீர்வுகள் தேவைப்படும் பொறியியல் மாணவர்களுக்கான சிக்கல்களைக் கொண்டு வரக்கூடும் எனவே சாத்தியங்கள் பல நிஜ உலக சிக்கல்களைத் தேர்ந்தெடுப்பதற்கான சாத்தியமான கூறுகள் பல உள்ளன இன்னும் ஒரு தேர்வு உள்ளது உருவகப்படுத்தப்பட்ட சிக்கல்களை நாம் பயன்படுத்தலாமா அல்லது பிரச்சினைகள் நிஜ உலகில் சார்ந்ததாகவோ அல்லது உண்மையானதாக இருக்க வேண்டுமா பல நிறுவனங்களில் உண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அனுபவ ஆராய்ச்சி இரு அணுகுமுறைகளும் சிறப்பாக செயல்படுவதைக் குறிக்கிறது சிக்கல்கள் கடினமானதாகவும் திறந்த முடிவானதாகவும் இருக்கும் வரை இரு நிகழ்வுகளிலும் கற்றல் கணிசமானதாகத் தெரிகிறது எனவே சிக்கலை உருவாக்கும் விதம் துறை மற்றும் பயிற்றுவிப்பாளரால் மிகவும் கவனமாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் சிக்கலை ஒரு தெளிவற்ற முறையில் வடிவமைக்க வேண்டும் அது சிக்கலானதாக இருக்க வேண்டும் மேலும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் பின்னர் மாணவர்களின் கற்றல் மிகவும் கணிசமானதாக அமைகிறது பின்னர் மூன்றாவது அம்சம் என்னவென்றால் தீர்வு யதார்த்தமாக இருக்க வேண்டும் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை திட்டத்தின் விளைவாக வரும் இறுதி தீர்வுக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை இணைக்கிறது இது அசல் சிக்கலுக்கு யதார்த்தமான தீர்வை வழங்கும் நல்ல தரமான ஒரு தயாரிப்பாக இருக்க வேண்டும் தயாரிப்பு ஒரு கலைப்பொருள் மென்பொருள் தொகுப்பு தொழில்முறை தரமான தொழில்நுட்ப அறிக்கை அல்லது இதைச் சார்ந்து துறை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் இறுதி தயாரிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்த விவாதத்தில் மாணவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டால் அதுவும் சிறந்தது ஆனால் இது ஒரு நல்ல தரத்துடன் இருக்க வேண்டும் இது ஒரு கலைப்பொருள் என்றால் மாணவர்கள் அதை நிரூபிக்க கூடியதாகவும் அந்த குறிப்பிட்ட இறுதி தீர்வு அசல் சிக்கலை தீர்வு அளிப்பதாகவும் அந்தத் தயாரிப்பு சரி பார்க்கப்படுகிறது இது மாணவர்கள் இலக்காகக் கொள்ள வேண்டிய தீர்வின் மிக முக்கியமான அம்சமாகக் கருதப்படுகிறது அது சரியான முறையில் மதிப்பிடப்பட வேண்டும் கண்டிப்பாக திட்ட அடிப்படையிலான கற்றலில் பயிற்றுவிப்பாளரின் பங்கு மாறுகிறது பொதுவாக 'மேடையில் முனிவர்' என்று அழைக்கப்படும் பயிற்றுவிப்பாளர் இதில் ஒரு 'பக்க வழிகாட்டி' ஆகிவிடுகிறார் இந்த மாற்றம் யாதெனில் தகவல் வழங்குநரிடமிருந்து ஒரு வகையான வழிகாட்டியாக பயிற்றுவிப்பாளர் மாற்றப்படுகிறார் அவர் மாணவனுடன் இணைந்து பணியாற்றி மாணவருக்கு உதவுகிறார் எனவே அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை கணிசமாக மாணவர்களை மையமாகக் கொண்டது மற்றும் பயிற்றுவிப்பாளரின் பங்கு ஒரு வழிகாட்டி அல்லது வேலையை எளிதாக்குபவர் போன்றது பயிற்றுவிப்பாளர் கட்டுப்பாட்டை கைவிட்டு மாணவர் சுயாட்சியை நடைமுறைப்படுத்த வசதி செய்து தர வேண்டும் முடிந்தவரை மாணவர்கள் தங்கள் சொந்த வடிவமைப்பு முடிவுகளை எடுக்க அனுமதிக்க வேண்டும் மாணவர்கள் இம்முறையால் சில பிழைகளை ஏற்படுத்த நேரிட்டாலும் அவர்கள் அந்த பிழைகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் எனவே அவர்கள் திட்டத்தை செயல்படுத்தும் வழியில் கணிசமான சுதந்திரம் பெற அனுமதிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக எந்தத் தீங்கும் நடக்காது என்பதை உறுதிப்படுத்த பயிற்றுவிப்பாளர் எப்போதும் இருக்க வேண்டும் ஆனால் அதைத் தவிர பயிற்றுவிப்பாளரின் பங்கு ஒரு வேலையை எளிதாக்குபவர் போன்றது பயிற்றுவிப்பாளர்கள் மாணவர்கள் தங்கள் சொந்த கற்றலுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் வசதியாக இருக்க வேண்டும் மேலும் பயிற்றுவிப்பாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த மனநிலையின் மாற்றம் அவசியம் பின்னர் இது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் குறிப்பாக சவாலான பிரச்சினையாக இருப்பதைக் காண்போம் குறிப்பாக மாணவர்கள் ஆரம்ப காலங்களில் முதல் ஆண்டு அல்லது இரண்டாம் ஆண்டு அல்லது மூன்றாம் ஆண்டு அவர்கள் இறுதி ஆண்டுக்கு வரும்போது பெரும்பாலான மாணவர்கள் பொறியியலின் தன்மையை ஒரு கூட்டு செயல்பாடாகவும் யதார்த்தமான சிக்கலைத் தீர்ப்பதற்கான ஒரு செயலாகவும் புரிந்து கொண்டதாகத் தெரிகிறது எனவே இறுதி செமஸ்டர் அல்லது இறுதி ஆண்டில் உள்ள திட்டம் அல்லது பிராஜெக்ட் முறையை செயல்படுத்துவதில் மிகவும் இலகுவாக உணர்வார்கள் ஆனால் ஆரம்ப ஆண்டுகளில் இதைச் செய்வது சில சவால்களைத் தருகிறது பின்னர் இதன் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் வேலை இயற்கையில் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்க வேண்டும் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் இடைநிலை திட்டங்கள் விரும்பப்படுகின்றன எந்த ஒரு நிஜ உலக பொறியாளரும் வேலை செய்யும் திட்டங்கள் இடைநிலை அடிப்படையிலேயே அமைந்துள்ளன மாணவர்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் அவர்களின் தனிப்பட்ட பின்னணியின் அடிப்படையில் வேறுபட்ட குழுக்களில் பணியாற்ற வசதியாக இருக்க வேண்டும் என்று தொழில் துறையும் எதிர்பார்க்கின்றது எனவே மாணவர்களுக்கு இந்தத் திறன்களை கொண்டவர்களாகவும்ஒழுங்கு எல்லைகளை மீறும் சிக்கல்களைச் சமாளிக்கும் திறன் உடையவர்களாகவும் மாற்றத்தை தழுவும் இயல்பு கொண்டவர்களாகவும் மற்றும் முழுமையான சிந்தனை உடையவர்களாகவும் இதனை பயிற்றுவிப்பாளர்கள் செயல்படுத்த வேண்டும் அவர்கள் மற்ற களங்களில் வல்லுநர்களாக மாறுகிறார்கள் என்பதல்ல ஆனால் அவர்கள் எவ்வாறு ஒத்துழைப்பது வெவ்வேறு களங்களைச் சேர்ந்த நிபுணர்களுடன் ஒத்துழைப்பது கையில் இருக்கும் பிரச்சினைக்கு ஒரு பொதுவான தீர்வை நோக்கி செயல்படுவதைக் கற்றுக்கொள்கிறார்கள் எனவே கிட்டத்தட்ட அனைத்து நிஜ உலக வேலை காட்சிகளும் இயற்கையில் ஒன்றோடொன்று இணைந்து உள்ளன மேலும் இந்த திட்டம் மாணவர்களுக்கு இதேபோன்ற சூழலில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் ஒரு பொறியியல் கல்லூரியில் வெவ்வேறு துறைகளுக்கு இடையே கணிசமான ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது இதற்கு குறிப்பிட்ட அளவிலான நிர்வாக தலையீடு தேவைப்படும் ஏனெனில் பெரும்பாலும் பெரும்பாலான கல்லூரிகளில் துறைகள் தனிமைப்படுத்தப்பட்ட குழிகளில் செயல்படுகின்றன அதேசமயம் மாணவர்களுக்கு இடைநிலை சார்ந்த திட்டப்பணிகளை வழங்குவது துறைகளுக்கு இடையில் மிக உயர்ந்த மட்டத்தில் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த சிக்கலை மீண்டும் பார்ப்போம் இந்த அம்சம் அடுத்த முக்கிய அம்சத்துடன் அழகாக பிணைந்துள்ளது அது ஒத்துழைப்பு மற்றும் குழு வேலை ஆகியவற்றுடன் அழகாக இணைகிறது அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையின் கடைசி முக்கிய அம்சம் இதுவாகும் ஒத்துழைப்பு மற்றும் குழு வேலை மிகவும் அவசியம் மாணவர் அணிகள் நீட்டிக்கப்பட்ட கால இடைவெளிகளில் தொடர்ச்சியான தொடர்புகளில் ஈடுபடுகின்றனர் இது பரிமாற்றக்கூடிய திறன்களைப் பெறவும் நிரூபிக்கவும் வழிவகுக்கிறது அவை தொடர்பு திட்டமிடல் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் கண்ணோட்டங்களுக்கான மரியாதை மற்றும் குழு வேலை இது பொறியியல் மாணவர்கள் தொழில் வல்லுநர்களாக மதிப்பிடப்பட மிக முக்கியமான திறமையாகக் கருதப்படுகிறது இந்த வகையான மாற்றத்தக்க திறன்களுடன் மாணவர்கள் வருவார்கள் என்று தொழில்துறை எதிர்பார்க்கிறது மேலும் கற்றலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை மாணவர்களுக்கு இந்த மாற்றத்தக்க திறன்களைப் பெறுவதற்கும் நிரூபிப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது திட்டத்தின் தன்மையைப் பொறுத்து ஒருங்கிணைப்பு என்பது தொழில்துறையுடனும் இருக்கலாம் தொழில் துறையுடன் இணைந்து ஒரு சிக்கலைத் துறை எடுத்திருந்தால் மாணவர்கள் தொழில்துறையுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்படலாம் அல்லது கல்லூரிக்கு வெளியே உள்ள சமூகக் குழுக்களுடன் கூட இருக்கலாம் இந்த திட்டம் சமூகத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் மாணவஅணிகள் கல்லூரிக்கு வெளியே உள்ள சமூக குழுக்களுடன் தொடர்பு கொள்ளலாம் இந்த வகையான தொடர்புகள் அனைத்தும் மேலும் தொழில்முறை திறன்கள் நடத்தைகள் மற்றும் நெட்வொர்க்குகள் ஆகிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவே இது திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையின் பரவலான பயன்பாட்டிலிருந்து கிடைக்கும் ஒரு பெரிய நன்மை ஆகும் நன்மைகள் ஏராளம் சில பொதுவானவை மட்டுமே நாங்கள் இங்கே பட்டியலிடுகிறோம் மேம்பட்ட கல்வி சாதனை உண்மையில் மாணவர்கள் இந்த அணுகுமுறையின் கீழ் கற்றுக் கொள்ளும்போது அவர்கள் பாரம்பரிய கற்பித்தல் மாதிரிகளை அடிப்படையாகக் கொண்ட மதிப்பீடுகளை விட சிறப்பாக செயல்படுவதாகத் தெரிகிறது அதாவது மதிப்பீடு பாரம்பரிய மாதிரியை அடிப்படையாகக் கொண்டிருந்தாலும் கூட மாணவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவதாக தெரிகிறது எனவே மேம்பட்ட கல்வி சாதனை மற்றும் வெளிப்படையாக மாணவர்கள் பொறியியலின் சிறந்த உந்துதல் மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் பரந்த திறன்கள் உரிமைகோரல்களில் இந்த உரிமைகோரல்களை ஆதரிக்க ஒரு அனுபவ தரவு உள்ளது குழுப்பணி தகவல் தொடர்பு நெறிமுறை நடத்தை சிக்கல் தீர்க்கும் திறன்கள் விமர்சன மற்றும் புதுமையான சிந்தனை தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு திறன் தகவல் தேடல் திறன்கள் திட்ட மேலாண்மை திறன் ஒருவருக்கொருவர் திறன்கள் நேரம் ஆகியவை அடங்கும் மேலாண்மை சுயமரியாதை பட்டியல் மிகவும் நீளமாகத் தெரிகிறது மற்றும் இவற்றில் பல தேசிய அங்கீகார வாரியத்தால் கூறப்பட்ட சில பாடத்திட்ட முடிவுகளுடன் தொடர்புடையவை இந்த முறை மூலம் பொறியியல் துறை தொழில் துறைக்கும் அதை சார்ந்த சமூகத்தையும் சிறப்பாக அணுகுதல் முடியும் ஆசிரியர்களுக்கு தரமான பணிக்கான சிறந்த வாய்ப்புகள் ஏனென்றால் தொழிற்துறை பிரச்சினைகள் தொடர்பான தங்கள் சொந்த ஆராய்ச்சி பணிகளுக்கு பொருத்தமான திட்டங்களை ஆசிரியர்களும் தேர்ந்தெடுப்பது சிறப்பானதாக அமைந்து அதன் மூலம் செய்யப்படும் வேலைகள் தரமானதாக இருக்கும் எனவே இது ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கலாம் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த அணுகுமுறையிலிருந்து பயனடையலாம் பாடத்திட்டத்தில் ப்ராஜெக்ட் எங்கு வருகின்றன என்பது முக்கிய தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகளில் ஒன்று ஒரு இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட் அல்லது திட்டம் மட்டும் பொறியியல் திட்டங்களின் பாடத்திட்டத்தில் இது மிகவும் பொதுவானது கற்றலை திட்ட அடிப்படையிலான மாற்றுவதில்லை சில கல்லூரிகள் மினி ப்ராஜெக்ட் தொடங்கியுள்ளன முதல் 3 ஆண்டுகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செமஸ்டர்களில் இரண்டு கிரெடிட் அல்லது ஒரு கிரெடிட்டை மிக அரிதாக மூன்று கிரெடிட் விலை கொண்டுள்ளன சில கல்லூரிகள் இதை முதல் ஆண்டில்முதல் செமஸ்டரில் கூட அறிமுகப்படுத்தியுள்ளன ஒன்று அல்லது இரண்டு வரவுகளுடன் கூடிய திட்ட செயல்பாட்டின் வரையறுக்கப்பட்ட வடிவம் அவை முழுமையான செயல்பாடுகளாக செயல்படுத்தப்படலாம் ஒன்று அல்லது இரண்டு கிரெடிட் கொண்ட கொண்ட ஒரு பாடநெறி அல்லது முந்தைய ஆய்வகக் கூறுகளை மாற்றும் வழக்கமான பாடத்தின் பகுதிகள் இணைக்கப்பட்ட ஆய்வகம் இருக்கும் சில படிப்புகள் உள்ளன இப்போது சில நிறுவனங்கள் ஆய்வகப் பணிகளை மாணவர்களின் நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்குப் பதிலாக அந்த பாடநெறி தொடர்பான ஒரு திட்டத்தைச் செய்யுமாறு மாணவர்களைக் கேட்கின்றன சில படிப்புகளில் பாரம்பரிய ஆய்வகப் பணிகள் அந்த பாடநெறி உள்ளடக்கம் தொடர்பான மினி ப்ராஜெக்ட் மூலம் மாற்றப்படுகின்றன அந்த நடைமுறை அணுகுமுறை கூட பல கல்லூரிகளில் முயற்சிக்கப்படுகிறது ஆனால் நோக்கம் முக்கியத்துவம் கிரெடிட் மிகவும் குறைவாகவே இருக்கிறது அறிவுறுத்தல் மற்றும் கற்றலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் முக்கியமான பங்கு ஒரு பரந்த கவனம் இந்தியாவில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் இன்னும் பொதுவானதாக உருவெடுக்க இல்லை ஆனால் கடந்த தசாப்தத்தில் அதிகமான கல்லூரிகள் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறைக்கு குறிப்பாக அதிக கவனம் செலுத்துகின்றன என்பது ஆரோக்கியமான அறிகுறியாகும் மேலும் பொறியியல் மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான முறையில் இருந்து முழுமையான நன்மைகளைப் பெற வேண்டுமானால் அது இன்னும் விரிவானதாக இருக்க வேண்டும் திட்டப்பணிகளின் மதிப்பீடு மிகவும் அவசியமானது முக்கியமானது மற்றும் கடினமானது முறைசாரா மதிப்பீடு மற்றும் முறைசார்ந்த மதிப்பீடு கல்வி அமைப்பில் ஒரு முக்கியமான செயல்பாடாகும் மேலும் திட்டப்பணி விஷயத்தில் இது மிகவும் முக்கியமானது மற்றும் சிக்கலானது ப்ராஜெக்ட் இறுதியில் மாணவர்கள் பொதுவாக எழுதப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் தீர்வை ஒரு தயாரிப்பு அல்லது மென்பொருள் அமைப்பு நிரூபிக்கிறார்கள் மேலும் விளக்கக்காட்சியை வழங்குகிறார்கள் இந்த மூன்று கூறுகளும் சரியாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் இதற்கு முன்னரே பயிற்றுநர்கள் கணிசமான திட்டமிடல் தேவை நாம் பொருத்தமான அளவுகோல்களை உருவாக்க வேண்டும் முந்தைய பாடங்களில் ஒன்றில் திட்டப்பணிகளை மதிப்பிடுவதற்கான அளவுகோல்களை பற்றி விவாதித்தோம் நாம் அதைச் செய்து அந்த மதிப்பீட்டு அளவுகோல்களை மாணவர்களுடன் வெளிப்படையாகப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் குழு மற்றும் தனிப்பட்ட பங்களிப்புகளையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் மாணவர்கள் கொண்டுவரும் இறுதி தீர்வின் தரத்தையும் மாணவர் குழுக்கள் பின்பற்றும் செயல்முறையையும் ஆகிய இரு அம்சங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் மதிப்பீட்டு அளவுகோல்கள் நான் குறிப்பிட்டது போல் உருவாக்கப்பட்டு மாணவர்களுடன் வெளிப்படையாக பகிரப்பட வேண்டும் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையிலிருந்து கற்றுக் கொள்ளும்போது மாணவர்கள் செல்லும் செயல்முறை என்ன என்பதைப் புரிந்துகொள்வதற்கு பிரதிபலிப்பு பத்திரிகைகளைப் பராமரிப்பது போன்ற சில நடவடிக்கைகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கலாம் ஒரு திட்டத்தைச் செய்வது மட்டும் போதாது மாணவர்கள் தங்கள் வேலையைப் பிரதிபலிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் அந்த வேலையிலிருந்து பொருத்தமான படிப்பினைகளைப் பெற வேண்டும் ஒரு பிரதிபலிப்பு இதழ் இந்த செயல்முறைக்கு பெரிதும் உதவுகிறது அனைத்து மாணவர்களும் பிரதிபலிப்பு பத்திரிகைகளை பராமரிப்பதை பற்றி தெரிந்திருக்க மாட்டார்கள் ஆகவே மாணவர்களுக்கு அவர்களின் அனுபவத்திலிருந்து சரியான படிப்பினைகளை எவ்வாறு பெறுவது என்பதை அறிய மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பிரதிபலிப்பு பத்திரிகைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து மாணவர்களுக்கு சில அறிவுறுத்தலை வழங்க வேண்டியிருக்கும் இந்த சிக்கல்கள சில முந்தைய பாடங்களிலும் விவாதிக்கப்பட்டன இந்த குறிப்பிட்ட திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் கல்லூரிகளின் அனுபவம் வியத்தகு முறையில் மாறுபடுகிறது எந்தவொரு தனித்துவமான வழியும் இருப்பதாகத் தெரியவில்லை கல்லூரி தங்களுக்கு மிகவும் பொருத்தமான மதிப்பீட்டு முறைகளை உருவாக்க வேண்டும் முக்கிய அமலாக்க சவால்கள் இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட் திட்டத்தை செயல்படுத்துவது மாணவர்கள் ஆசிரியர்கள் துறை மற்றும் கல்லூரியால் நன்கு புரிந்துகொள்ளப்பட்ட செயல்முறையாகும் இறுதி ஆண்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த தேவையான முழு நிர்வாக பொறிமுறையும் பெரும்பாலான நேரம் நடைமுறையில் உள்ளது இது மிகவும் பரிச்சயமானது அறிவுறுத்தல் மற்றும் கற்றலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் பரந்த கவனம் இன்னும் பல கல்லூரிகளுக்கு இல்லை திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தலை ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் செயல்படுத்துவது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல சவால்களைக் கொண்டுள்ளது நான் ஆசிரியரை குறிப்பிடும்போது அது துறைகள் கல்லூரி மற்றும் கல்லூரி நிர்வாகம் ஆகியவற்றையும் பரவலாகக் குறிக்கிறது மாணவர்களுக்கான முக்கிய சவால்கள் சில முக்கிய சவால்கள் குழு வேலை இந்த குழு வேலை இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்காது ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே 3 வருடம் சேர்ந்தே கற்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் பலவிதமான இணை பாடத்திட்டம் சார்ந்த சாராத செயல்பாடுகளில் பங்கேற்றுள்ளனர் வெற்றிகரமான பொறியியல் நிபுணர்களாக மாறுவதற்குத் தேவையான சில திறன்களை அவர்கள் ஏற்கனவே பெற்றுள்ளனர் எனவே குழுப் பணிகளின் முக்கியத்துவத்தை அவர்கள் பாராட்டத் தொடங்கியுள்ளனர் கூட்டுப் பணியின்போது எந்தவொரு சிறிய இடைவெளிகளையும் பயிற்றுவிப்பாளர்களின் சரியான வழிகாட்டுதலின் மூலம் எளிதில் சமாளிக்க முடியும் இறுதி ஆண்டு மாணவர்கள் குழுப் பணிகளைப் பாராட்டுவது மிகவும் எளிதாகவே இருக்கும் ஆனால் ஆரம்ப ஆண்டுகளில் குறிப்பாக முதல் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு இது கணிசமாக வேறுபட்டிருக்கலாம் அநேகமாக அவர்கள் மூன்றாம் ஆண்டுக்கு வரும்போது ஒரு மாற்றம் நடக்கத் தொடங்குகிறது நிச்சயமாக இறுதி ஆண்டில் கூட சில சிக்கல்கள் உள்ளன சில குழு உறுப்பினர்கள் இலவசமாக சவாரி செய்வது எப்போதுமே எழும் ஒரு புகாராகும் குழு அளவு 4 அல்லது 5 போன்றதாக இருக்கும்போது எப்போதாவது குழு உறுப்பினர்கள் சிலர் இந்த முயற்சிக்கு உண்மையில் பங்கு அளிக்காமல் மதிப்பீட்டை மட்டும் விரும்புகிறார்கள் இது சில பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கிறது மேலும் இது அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் உள்ளது குழு வேலைகளில் அனுபவம் இல்லாதது மற்றும் மோதல்களைக் கையாளுதல் என்பதும் ஒரு முக்கியமான பிரச்சினை போட்டி அணுகுமுறையின் முந்தைய கலாச்சாரம் குறிப்பாக பிளஸ் டூ மட்டத்தில் பெரும்பாலான மாணவர்கள் அதிக போட்டி பயன்முறையில் பணியாற்றப் பழகிவிட்டனர் ஏனென்றால் அவர்கள் உயர் தரவரிசை கல்லூரிகளில் சேர்க்கை பெற முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அந்த 12 ஆம் வகுப்பு பிளஸ் டூ கட்டம் முழுவதும் தங்கள் வாழ்க்கையை போட்டி முறையில் வாழ்கிறார்கள் பின்னர் உடனடியாக பொறியியலின் முதல் வருடத்திற்கு வருகிறார்கள் குழு வேலைகளின் பலன்களைப் பார்ப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் இது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் பொறியியல் என்பது ஒரு குழு வேலை என்பதைக் காண அவர்கள் தீவிர போட்டி பயன்முறையிலிருந்து வெளியே வர சிறிது நேரம் ஆகலாம் பயிற்றுனர்கள் தங்கள் மாணவர்களிடையே உள்ள இந்த சவால்களை கவனித்து அவற்றை சமாளிக்க சாதன உத்திகளை கையாள வேண்டும் திட்ட அடிப்படையிலான கற்றலை ஏற்றுக்கொள்ளுதல் திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தலின் புதிய அணுகுமுறையைத் ஏற்றுக்கொள்வதில் சிரமம் மாணவர்களுக்கு இந்த சிரமம் மிகவும் உண்மையானதாக இருக்கும் இந்த அணுகுமுறையில் மாணவர்கள் பின்னர் தங்கள் மதிப்பெண்களில் தாக்கங்களைக் கொண்ட பல தேர்வுகளை செய்ய வேண்டும் அவர்களில் பலர் தங்கள் கற்றலுக்கான பொறுப்பை ஏற்க மிகவும் தயக்கம் காட்டக்கூடும் குறிப்பாக அதுவரை அவர்கள் ஒரு கற்றல் சூழ்நிலைக்கு பழக்கமாகிவிட்டார்கள் அதில் எல்லாமே ஆசிரியரால் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது அவர்களின் பங்கு அதில் மிகவும் செயல் ஏற்றதாகவே இருக்கிறது அவர்கள் தங்கள் சொந்த கற்றலுக்கான எந்தவொரு பொறுப்பையும் உண்மையில் ஏற்கவில்லை அவர்கள் தேர்வுகள் செய்து கற்கும் முறையை பின்பற்ற வில்லை எனவே திடீரென்று இதுபோன்ற முதிர்ச்சியடைந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் மேலும் அவர்கள் ஒரு பாரம்பரிய அறிவுறுத்தல் பயன்முறையை விரும்புகிறார்கள் அங்கு ஆசிரியர் அடிப்படையில் தகவல்களை வழங்குபவர் மற்றும் மாணவர் அடிப்படையில் ஒரு பெறுநர் செயலற்ற பெறுநர் சில மாணவர்கள் உண்மையில் அந்த பயன்முறையை விரும்பக்கூடும் மேலும் ஒரு பாடநெறி இவ்வாறுதான் கற்பிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தக்கூடும் எனவே மாணவர்களை சரியாக ஊக்குவிப்பதில் பயிற்றுனர்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு சவால் இருக்கும் திட்டத்தின் ஆரம்பத்தில் ஒப்பீட்டளவில் கட்டமைக்கப்படாத இந்த கற்றல் சூழலைச் சமாளித்தல் மீண்டும் நான் சொன்னது போல் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு அதன் பின்னணியில் உள்ள வரலாறு காரணமாக இது சவாலாக இருக்காது ஆனால் இது ஆரம்ப ஆண்டுகளில் மூன்றாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு அல்லது முதல் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இது உண்மையில் ஒரு சவாலாக இருக்கலாம் மாணவர்களுக்கு திட்டத்தின் ஆரம்பத்தில் ஒப்பீட்டளவில் கட்டமைக்கப்படாத கற்றல் சூழலை சமாளித்தல் ஒரு சவாலாக இருக்கலாம் மதிப்பீடு தொடர்பான கவலைகள் கூட இருக்கலாம் ஏனென்றால் நிறைய விஷயங்கள் மதிப்பீட்டு அளவுகோல்களை அடிப்படையாகக் கொண்டவை மாணவர்கள் அதைப் பற்றி கவலைப்படலாம் மற்றும் பாரம்பரிய படிப்புகளுடன் ஒப்பிடும்போது சுமை அதிகமாக இருக்கும் என்று பயப்படலாம் மாணவர்களுக்கு அந்த பயம் இருக்கலாம் ஆசிரியர்களுக்கும் முக்கிய சவால்கள் உள்ளன இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு வழிகாட்டியாக அவர்கள் ஒரு பழகிய ஒன்று குறைந்தபட்சம் இந்தியாவில் இது மிகவும் பொதுவானது எனவே இறுதி ஆண்டில் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியின் வேலையை அவர்கள் பழக்கப்பட்டு இருப்பார்கள் ஆனால் முதல் ஆண்டு அல்லது இரண்டாம் ஆண்டில் மிகவும் இளம் மற்றும் பயிற்சி பெறாத வெவ்வேறு வகையான மனநிலை மற்றும் கற்றல் நிலைகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கு இந்த வேலையைச் செய்வதில் அவர்கள் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் ஆசிரியர்களும் சவாலை எதிர்கொள்ளக்கூடும் பாடத்திட்டத்தில் கனரக திட்டக் கூறுகளுக்கான ஆதாரங்களைக் கண்டுபிடிப்பதில் சிரமம் இது ஒரு இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட் அல்லது திட்டமாக இருந்தால் அது வேறு மாதிரியானது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு செமஸ்டரிலும் ப்ராஜெக்ட் அல்லது திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டால் மேலும் பல திட்ட குழுக்கள் இருக்கும் பட்சத்தில் ப்ராஜெக்ட் செயல்படுத்துவதற்கான இருவிதமான வளங்கள் வன்பொருள் கூறுகள் மென்பொருள் தொகுப்புகள் பிற அத்தியாவசிய கூறுகள் அத்துடன் தொழில்துறைக்கு பொருத்தமான இணைப்புகள் பொருத்தமான சிக்கல் தொகுப்புகள் அனைத்து வகையான வளங்களும் அதற்கான நிதியை தேடுவது ஆசிரியர்களுக்கு மிகவும் சவாலாக மாறும் இந்த முறையில் மதிப்பீடு மிகவும் கடினம் என்பதால் ஆசிரியர்களே இதை அதிக சுமையாகக் உணரலாம் நாம் மதிப்பீட்டிற்கான அளவுகோல்களை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு திட்டக் குழுவையும் மதிப்பீடு செய்வது தனிப்பட்ட மாணவர்களின் பங்களிப்பு ஆகியவை பல ஆசிரியர்களால் அதிக சுமைகளாகக் கருதப்படலாம் செயல்முறை சரியாக செயல்படுத்தப்படுவதை ஆசிரியர்களும் உறுதிப்படுத்த வேண்டும் மாணவர் அணிகள் சரியான செயல்முறையின் வழியாகச் சென்று அந்த செயல்முறையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தல் வெற்றிபெற இறுதியாக ஒரு திட்டக்குழு ஒரு தயாரிப்பை உற்பத்தி செய்தால் மட்டும் போதாது மாணவர்கள் செல்லும் செயல்முறை திட்ட அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு உதவ வேண்டும் மேலும் இதில் பயிற்றுனர்கள் ஒரு வழிகாட்டியாக வலுவான பாத்திரத்தை வகிக்க வேண்டியிருக்கும் இது ஆசிரியர்களுக்கும் சவாலாகத் தோன்றலாம் நிச்சயமாக இதில் மாணவர்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் எப்போதும் இருக்கும் மாணவர் மோதல்களை சமாளிப்பது மற்றும் எதிர்பார்ப்புகளை நிர்வகிப்பது ஆசிரியர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் இதன் பின்னணியில் சில செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் ஆரம்பத்தில் ஒரு திடமான செய்முறையை கொண்டு வருவது மிகவும் கடினம் அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையை செயல்படுத்துவதில் உள்ள அனைத்து சிக்கல்களுக்கும் ஒரு வகையான பீதி நிச்சயமாக உள்ளது ஆனால் வெவ்வேறு வழக்கு ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த வழக்கு ஆய்வுகளில் சிலவற்றின் குறிப்புவெவ்வேறு அணுகுமுறைகளைக் கையாள்வது ஆகியவற்றை இந்த பாடத்தின் இறுதியில் பார்ப்போம் இந்த அனுபவங்களின் அடிப்படையில் சில வழிகாட்டுதலாக அது இருக்கக்கூடும் முதல் விஷயம் என்னவென்றால் இதற்கு முன்கூட்டியே திட்டமிடல் தேவைப்படுகிறது செமஸ்டர் துவங்குவதற்கு முன்பே நாம் திட்டமிட வேண்டும் மாணவர் அணிகள் எந்த துறை அல்லது டொமைனில் வேலை செய்யப் போகின்றனர் அதற்கு தேவையான வளங்கள் என்ன அந்த வளங்களை வாங்குவதற்கு தேவையான கால அளவு என்ன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அவை உடனடியாக கிடைக்கவில்லை எனில் அதனால் ஏற்படக்கூடிய நிதி தாக்கங்கள் என்ன வெவ்வேறு குழுக்களால் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டத்தின் நோக்கம் என்னவாக இருக்கும் ஆகிய அனைத்தையும் நாம் முன்கூட்டியே கணிசமான திட்டமிடல் செய்ய வேண்டும் வெளிப்புற ஏஜென்சிகள் அதாவது ஒரு தொழில் துறை அல்லது ஒரு சமூகம் ஈடுபட வேண்டுமானால் அதற்கான விவாதங்கள் முன்கூட்டியே நடந்திருக்க வேண்டும் சமூக அணிக்கு பொருத்தமான ஒரு திட்டத்தில் மாணவர் குழுக்கள் செயல்படுகின்றன என்றால் சமூகத் தலைவர்களுடன் சரியான ஈடுபாட்டை முன்கூட்டியே வெகு சிறப்பாக செய்திடல் வேண்டும் மாணவர்களுக்கு வழங்குவதற்கு முன் கவனமாக பரிசோதனை சில பைலட் ஆய்வு மற்றும் திட்ட யோசனைகளை சோதிப்பது அவசியம் குறிப்பாக நாம் மிகவும் தீவிரமான கருத்துக்களைப் பார்க்கிறோம் என்றால் அதை திட்டமாக செயல்படுத்த மிகவும் கடினமாக இருக்கலாம் இதில் உள்ள ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் அதை மாணவர்களுக்கு வழங்கினால் மாணவர்கள் அதை மிகவும் வெறுப்பாக உணரலாம் இது மிக எளிதாக தீர்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் அதே நேரத்தில் ஏமாற்றத்திற்கு இட்டுச்செல்லும் ஒன்று எதிர்மறை விளைவுகளை விளைவிக்கும் எனவே திட்டத்தின் சவாலான தன்மைக்கும் செயல்படுத்தும் எளிமைக்கும் இடையிலான சமநிலை மிகச் சிறந்த சமநிலையாக இருக்க வேண்டும் இதை மதிப்பீடு செய்வதற்கு ஆசிரியர்களுக்கு யோசனையை ஆராய்வது தொடர்பாக நிறைய திட்டமிடல் சில நேரங்களில் ஒரு பைலட் ஆய்வு மற்றும் ஒருவித ஆரம்ப சோதனை கூட தேவைப்படலாம் ஆகிய அனைத்தும் அவசியமானவை இது மிகவும் சவாலானதாக மாறுகிறது ஏனெனில் இப்போது நாம் திட்ட அடிப்படையிலான யோசனையை பெரிய அளவில் செயல்படுத்துவதைப் பற்றி பேசுகிறோம் இது இறுதி ஆண்டு மட்டுமல்ல முந்தைய செமஸ்டர்களும் நாம் ப்ராஜெக்ட்களை அல்லது திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே இந்த வகையான வெளிப்படையான திட்டமிடல் மிகவும் அவசியம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது நாம் குறிப்பிட்டது போல் குறிப்பாக முதல் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டில் வளங்களை எவ்வாறு தேடுவது மற்றும் ஒரு குழுவில் எவ்வாறு பணியாற்றுவது என்பதைப் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கலாம் இந்த பயிற்சி ஒருவித சாரக்கட்டு கட்டுவதைப் போன்று அவசியமாக இருக்கலாம் தேவைப்படலாம் மாணவர்களுக்கு சில சோதனை அனுபவங்கள் மற்றும் கற்றல் பொருட்களை வழங்குவதும் இதில் அடங்கும் மேலும் இந்த சாரக்கட்டு மீண்டும் மிகவும் கவனமாக திட்டமிடப்பட வேண்டும் ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்கான வழிகாட்டுதலும் ஆசிரியர்களால் தேவைப்படும் நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீடு இதில் முற்றிலும் அவசியம் இறுதி ஆண்டு திட்டத்திற்கு மாணவர்கள் அளிக்கும் பங்கைவிட மேலாகவும் இந்த திட்டப்பணிப் பங்கு அதிகரிக்கும் என்பதால் இவை அனைத்தும் மிக முக்கியமானவை இவை அனைத்தையும் கொண்டு நீங்கள் PBI ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா ஒரு ஆசிரியராக நீங்கள் உண்மையில் பார்க்க விரும்பும் பிரச்சினைகள் என்னவாக இருக்கும் நீங்கள் PBI ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பல தேர்வுகள் உள்ளன மாணவர் குழுக்களை உருவாக்குவது முதல் சுருக்க மதிப்பீட்டின் இறுதி படி வரை இந்த தேர்வுகள் பல குறிப்பிட்ட சூழ்நிலைக் காரணிகளைப் பொறுத்தது எந்த பொதுமைப்படுத்தலும் இருக்க முடியாது விளக்கக்கூடிய சில பொதுவான விஷயங்கள் இருந்தாலும் வேறு பல சூழ்நிலை காரணிகள் உள்ளன நிறுவனம் துறை தனிப்பட்ட பயிற்றுநர்களின் மட்டத்தில் தேர்வுகள் செய்யப்பட வேண்டும் இந்த தேர்வுகளுக்கு தனித்துவமான வழிமுறை தீர்வு அணுகுமுறை இல்லை அவர்கள் அனைவருக்கும் விவேகம் தேவை அவர்கள் அனைவருக்கும் கூட்டு மூளைச்சலவை விவாதங்கள் தேவை அவர்கள் அனைவருக்கும் ஒரு சோதனை மற்றும் பிழை கட்டம் கூட தேவைப்படலாம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் உருவாகும் காட்சிகள் அவர்களுக்கு தேவைப்படலாம் உண்மையில் பெரும்பாலான நடைமுறை அனுபவங்கள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதன் தனித்துவமான நிலைப்பாட்டின் அடிப்படையில் தேர்வுகள் உருவாக வேண்டும் என்பதைக் குறிக்கிறது அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையை செயல்படுத்துவதற்கான ஆரம்ப கட்டங்களில் குறைந்தபட்சம் நீங்கள் சற்று கடினமான சவாரிக்கு தயாராக இருக்க வேண்டும் செயல்முறை உறுதிப்படுத்த சிறிது நேரம் எடுக்கும் ஆரம்ப ஆரம்ப நாட்களில் பயணம் மிகவும் கடினமானதாக இருக்கும் மேலும் திட்ட அடிப்படையிலான யோசனைகள் மிகவும் பரந்த அளவில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் கல்லூரி துறை ஆசிரியர்கள் அதற்குத் தயாராக இருக்க வேண்டும் இறுதி ஆண்டு திட்டம் உண்மையில் அதிக கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவுமில்லை ஆனால் இந்த யோசனைகள் பரந்த அளவில் செயல்படுத்தப்பட வேண்டுமானால் நமக்கு இன்னும் அதிகமான வளங்கள் தேவை திட்ட அடிப்படையிலான கற்றல் அணுகுமுறை காண இலக்கியப் பதிவு மிகவும் அழகாக Nichola Harmer Plymouth University அவர்களால் இந்த இணைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது httpswww ukuploadsproductiondocumentpath22733 Literature review Project based learning 2019 அன்று அணுகப்பட்டது இதை நீங்கள் ஆராய்ந்து சில யோசனைகளை பெற்றுக்கொள்ள இயலும் பயிற்சி திட்டப்பணியில் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் உங்கள் அனுபவத்தை விவரிக்கவும் உங்களில் பெரும்பாலோர் இறுதி ஆண்டு திட்டத்தை வழிநடத்துவதில் அனுபவம் பெற்றிருக்க கூடும் ஆனால் உங்களில் சிலர் ஆரம்பம் ஆண்டுகளில் சில மினி ப்ராஜெக்ட் ஆகியவற்றை ஏற்கனவே செயல்படுத்தியிருந்தால் அந்த திட்டப்பணிகளை வழிநடத்துவதில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் அது உண்மையில் வரவேற்கத்தக்கது இறுதி ஆண்டு திட்டத்திற்கும் ஆரம்ப ஆண்டு திட்டத்திற்கும் நீங்கள் பயிற்சி அளித்திருந்தால் ஆரம்ப பாடத்திட்டத்திற்கான அனுபவத்தை எடுத்துக்கொண்டு இப்பயிற்சியை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் உங்கள் அனுபவம் தயவுசெய்து அதை விவரிக்கவும் விளக்கத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் வேலை செய்த தீர்வுகள் நன்மைகள் உங்கள் சொந்த தனித்துவமான சூழ்நிலைக் காரணிகள் ஆகியவை அடங்கும் தயவுசெய்து விவரிக்கவும் இது 300 க்கும் குறைவான சொற்களில் இருக்க முடியும் என்றால் சிறந்தது ஆனால் தயவுசெய்து அதை ஒரு முழுமையான வரம்பாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் சூழ்நிலைக் காரணிகளை விளக்கி உங்கள் அனுபவத்தை இன்னும் விரிவாகப் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் 300 சொற்களையும் தாண்டுவதை வரவேற்கிறோம் அந்த வகையில் இந்த கூட்டு அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒன்று காணப்படுகிறது மேலும் இதிலிருந்து நாம் பரந்த அளவில் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை பற்றி கூட்டாக கற்றுக்கொள்ள வேண்டும் தற்போதைய நூற்றாண்டு மாணவர்களின் கற்றலுக்கு இதுபோன்ற புதுமையான அணுகுமுறைகள் அவசியமானதாக தெரிகிறது தங்களது பயிற்சிக்கான பதில்களை tale com என்ற இணைய முகவரியில் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி அடுத்த பாடத்தில் நாம் சிக்கல் சார்ந்த மற்றொரு முக்கியமான கற்றலுக்கான அணுகுமுறை பற்றி தெரிந்து கொள்வோம் பொறியியல் கல்வியில் சார்ந்த அணுகுமுறை திட்டம் சார்ந்த அணுகு முறையை விட குறைவாக இருப்பினும் அது மிகவும் முக்கியமானது மேலும் அதை பொறியியல் கல்வியில் பயன்படுத்துதல் அவசியமானது ஆகையால் நாம் சிக்கல் சார்ந்தவர்கள் அணுகுமுறையை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் உங்களை சந்தித்ததில் நன்றி மீண்டும் சந்திப்போம்